எனவே கட்டம் வழித்தட வழிமுறைகள் குறித்த எங்கள் விவாதங்களைத் தொடர்கிறோம் எனவே நான் சொன்னது போல் இந்த விரிவுரையில் இன்னும் சில வழிமுறைகளைப் பற்றி விவாதிப்போம் அவை இயங்கும் நேரத்தின் அடிப்படையில் மிகவும் திறமையானவை மற்றும் சேமிப்பக சிக்கல்கள் பார்ப்போம் முதலாவது ஹாட்லாக் வழிமுறை என்று அழைக்கப்படுகிறது இந்த முறை முதலில் உங்களுக்கு சொல்கிறேன் இது லீயின் வழிமுறையைப் போன்றது இங்கே நாம் சில கலங்களை எண்களுடன் லேபிளித்து வருகிறோம் ஆனால் நாம் லேபிளிடும் விதம் அலை முனைகள் முன்னேறும் விதம் மிகவும் வேறுபட்டவை ஏனெனில் லீயின் வழிமுறையில் நீங்கள் அடிப்படை முறையை நினைவுகூர முயற்சிக்கவும் இலக்கு உண்மையில் எந்த திசையில் அமைந்துள்ளது என்பதைக் கருத்தில் கொள்ளாமல் எண்ணை அல்லது அலை முன்னணியை எல்லா திசைகளிலும் பரப்ப முயற்சிக்கிறீர்கள் எனவே இலக்கு அங்கு அமைந்திருந்தால் லீயின் வழிமுறையில் நீங்கள் மற்ற திசையில் அலை முன்னணியைப் பரப்புகிறீர்கள் ஆனால் ஹாட்லாக் வழிமுறையில் நீங்கள் சரியான திசையில் செல்கிறீர்களா அல்லது தலைகீழ் திசையில் செல்கிறீர்களா என்ற உண்மையை நீங்கள் குறிப்பாக கண்காணிக்கிறீர்கள் நீங்கள் சரியான திசையில் நகர்கிறீர்கள் என்றால் நீங்கள் எப்போதும் முன்னுரிமை கொடுப்பீர்கள் எனவே தலைகீழ் திசையில் அலை முனைகளின் தேவையற்ற விரிவாக்கத்தை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் இது மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான செல்களை எண்ண வேண்டியிருக்கும் நிச்சயமாக இது மிக வேகமாகவும் நேரமாகவும் இருக்கும் ஆனால் இங்கே அடிப்படை கருத்தை பார்ப்போம் எனவே ஹாட்லாக் வழிமுறையில் பயன்படுத்தப்படும் இந்த செல் லேபிளிங் திட்டம் மாற்றுப்பாதை எண்கள் எனப்படும் ஒன்றைப் பயன்படுத்துகிறது இப்போது மாற்றுப்பாதை என்றால் என்ன ஒரு வரைபடத்தின் உதவியுடன் மாற்றுப்பாதை என்ற கருத்தை முதலில் விளக்குகிறேன் எனவே எனக்கு இங்கே ஒரு ஆதாரம் உள்ளது எனக்கு இங்கே ஒரு இலக்கு உள்ளது எனவே இது போன்ற S முதல் T வரையிலான பாதையை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் இப்போது சில காரணங்களால் இது போன்ற ஒரு பாதையை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வைத்துக்கொள்வோம் ஒரு பாதையைக் கண்டுபிடிக்க நான் T யிலிருந்து விலகிச் செல்ல வேண்டியிருக்கலாம் பின்னர் மீண்டும் T போன்ற பாதையை நோக்கி வர வேண்டியிருக்கும் இப்போது நான் T யிலிருந்து விலகிச் செல்லும் இந்த நகர்வு ஒரு மாற்றுப்பாதை என்று அழைக்கப்படுகிறது இங்கே நான் T யிலிருந்து விலகிச் செல்கிறேன் ஆனால் இந்த பகுதியைத் தவிர இந்த பாதையில் வேறு எங்கும் நீங்கள் காணவில்லை இங்கிருந்து நாம் சரியான திசையில் நகர்கிறோம் என்று சொல்லுங்கள் இங்கேயும் நாம் சரியான திசையில் நகர்கிறோம் ஆனால் இங்கே நாம் ஒரு மாற்றுப்பாதையை கொண்டிருக்கிறோம் இப்போது மாற்றுப்பாதை எண் என்று அழைக்கப்படும் T தொடர்பாக நாம் விலகிச் செல்லும் கலங்களின் எண்ணிக்கை இதுதான் யோசனை எனவே மாற்றுப்பாதை எண் பார்ப்போம் 2 கலங்களை இணைக்கும் ஒரு பாதையின் மாற்றுப்பாதை எண் இலக்கிலிருந்து விலகிச் செல்லும் கட்டம் கலங்களின் எண்ணிக்கை என வரையறுக்கப்படுகிறது உங்கள் எண்ணை d ஆக இருக்கும் இலக்கிலிருந்து எத்தனை கட்டம் கலங்கள் உண்மையில் நகர்கிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டறிந்த முழு பாதையையும் இப்போது பார்க்கிறீர்கள் இப்போது ஒரு விஷயத்தையும் இந்த எடுத்துக்காட்டில் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்கள் எனவே நீங்கள் இந்த பாதையில் நகர்கிறீர்கள் எனவே நீங்கள் செய்கிற இயக்கத்தின் அளவு நீங்கள் மீண்டும் அதே அளவுடன் திரும்பி வர வேண்டும் எனவே நீங்கள் விலகிச் சென்றீர்கள் நீங்கள் மீண்டும் திரும்பி வர வேண்டும் எனவே இந்த அளவு d நீங்கள் திரும்பிச் செல்லும்போது d ஐச் சேர்க்க வேண்டும் எனவே இங்குள்ள மாற்றுப்பாதை எண்ணைப் பொறுத்து பாதையின் நீளம் S மற்றும் T இடையேயான மன்ஹாட்டன் தூரம் என நீங்கள் மதிப்பிடலாம் இது அங்கு இருக்கக்கூடாது என்று எதிர்பார்க்கப்படும் குறுகிய பாதை மன்ஹாட்டன் தூரம் மற்றும் மாற்றுப்பாதை எண்ணை விட இரண்டு மடங்கு எனவே நீங்கள் தொலைதூர திசைக்குச் சென்றதும் மீண்டும் அந்தத் தொகையால் திரும்பி வர வேண்டும் எனவே பாதையின் நீளத்தை நீங்கள் இப்படித்தான் மதிப்பிடுகிறீர்கள் மேலும் ஹாட்லாக் வழிமுறையின் பின்னணியில் உள்ள யோசனை என்னவென்றால் கலங்களை லேபிளிடுவதற்கு மாற்றுப்பாதை எண்களைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே செல் நிரப்புதல் லீயின் வழிமுறையைப் போன்றது வித்தியாசம் என்னவென்றால் நீங்கள் கலத்தை மாற்றுப்பாதை எண்ணுடன் நிரப்புகிறீர்கள் அதன் தூரத்தினால் அல்ல சிறிய மாற்றுப்பாதை எண்களைக் கொண்ட இந்த செல்கள் அதிக முன்னுரிமையுடன் விரிவடைகின்றன இது இங்கே மற்றொரு புள்ளி லீயின் வழிமுறையில் ஒவ்வொரு அடியிலும் நாம் ஒரு அண்டை என்று பெயரிடுகிறோம் அடுத்த கட்டத்தில் அண்டை ஆனால் ஹாட்லாக் வழிமுறையில் நாங்கள் ஒரே கட்டத்தில் ஒரே திசையில் நகரும் வரை நாங்கள் சென்று லேபிளிடுவோம் உதாரணமாக நீங்கள் சரியான திசையில் நகரும் வரை 0 என்ற மாற்றுப்பாதை எண்ணைக் குறிக்கும் எனவே நான் சரியான திசையில் நகர்வதைக் கண்டால் அருகிலுள்ள கலத்தை 0 0 0 0 0 0 ஐ ஒரே படிநிலையில் தொடர்ந்து பெயரிடலாம் இது யோசனை ஆனால் இருப்பினும் இங்கே பாதையை திரும்பப் பெறுவது அவ்வளவு எளிதல்ல எனவே சில கூடுதல் தகவல்களையும் ஓரளவு தேடலையும் கண்காணிக்க உங்களுக்கு சில தரவு அமைப்பு தேவை இது நீங்கள் செலுத்தும் விலை எனவே இந்த எடுத்துக்காட்டுக்கு இந்த ஹாட்லாக் வழிமுறையை விளக்குவோம் கறுப்புப் பகுதிகளுடன் கூடிய கட்டம் கலங்களின் இந்த தடைகள் தடைகளாக அடையாளம் காணப்படுகின்றன இதுதான் ஆதாரம் இது உங்கள் இலக்கு எனவே S இலிருந்து தொடங்கி இந்த கலங்களை மாற்றுப்பாதை எண்களுடன் பெயரிட ஆரம்பிக்கிறோம் ஒரு விஷயத்தைப் பார்க்க S இங்கே இருக்கும் T வலது மற்றும் S மேல் உள்ளது எனவே வலது அல்லது மேல் நோக்கி எந்த இயக்கமும் மாற்றுப்பாதை எண்ணிக்கையை அதிகரிக்காது எனவே நீங்கள் சரியான திசையில் நகர்கிறீர்கள் என்று அர்த்தம் ஆனால் மேலே தடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் மேலே செல்ல முடியாது நீங்கள் சரியான திசையில் செல்லக்கூடிய ஒரே வழி வலதுபுறம் எனவே இந்த வழியில் நீங்கள் இங்கே 2 கலங்களால் நகர்த்தலாம் அதன்பிறகு மீண்டும் நீங்கள் நிறுத்தலாம் நீங்கள் சரியான திசையில் செல்ல முடியாது ஏனெனில் வலது மற்றும் மேல் இரண்டும் தடுக்கப்பட்டுள்ளன எனவே முதல் கட்டத்தில் நீங்கள் லேபிளிடுகிறீர்கள் இந்த மாற்றுப்பாதை எண் பூஜ்ஜியம் அதாவது நீங்கள் சரியான திசையில் நகர்கிறீர்கள் நீங்கள் இவ்வளவு மட்டுமே நகர்த்த முடியும் இதற்குப் பிறகு நீங்கள் மேலும் நகர்த்த முடியாது எனவே நீங்கள் ஒரு மாற்றுப்பாதையை உருவாக்க வேண்டும் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் எனவே 0 இலிருந்து நாம் இந்த பக்கத்தை நகர்த்தலாம் 0 நீங்கள் இந்த பக்கத்தை நகர்த்தலாம் S இலிருந்து நீங்கள் இந்த பக்கத்தை S இலிருந்து நகர்த்தலாம் நீங்கள் இடதுபுறம் செல்லலாம் இவை அனைத்தும் 1 இன் மாற்றுப்பாதையை குறிக்கும் சராசரி அதாவது நீங்கள் நகரும் ஒரு கலமானது T இலிருந்து விலகி இருக்கிறது இது மட்டுமல்ல எனவே நீங்கள் ஒரு கலத்தை S இன் இடதுபுறமாக நகர்த்தி இந்த கலத்தை 1 என லேபிளிட்டால் நீங்கள் சொன்னது போல் நீங்கள் இந்த கலங்களை லேபிளிடுவதற்கு சுதந்திரமாக இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த திசையில் நகரும் வரை ஒன்று அல்ல உங்களால் முடிந்தவரை இந்த கலங்களை லேபிளிடுவதற்கு நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் எனவே நீங்கள் இங்கிருந்து செயல்முறையைத் தொடர்கிறீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட கலத்தை 1 என லேபிளிட்டவுடன் இங்கிருந்து உங்கள் T வலது மற்றும் மேலே இருப்பதைக் காணலாம் எனவே மேலே அல்லது வலதுபுறத்தில் உள்ள எந்த கலமும் 1 1 1 உடன் லேபிளிங்கில் செல்லலாம் ஏனென்றால் நீங்கள் வேறு எந்த மாற்றுப்பாதையும் செய்யவில்லை மாற்றுப்பாதை மாறவில்லை d அதிகரிக்கவில்லை எனவே நீங்கள் இங்கு அடையும் வரை லேபிளிங்கில் செல்லுங்கள் ஆனால் நீங்கள் மேலும் சென்றடைந்தால் இது மற்றொரு மாற்றுப்பாதையை உள்ளடக்கும் ஏனெனில் நீங்கள் T க்கு மேலே செல்கிறீர்கள் எனவே இப்போது நீங்கள் மேலே செல்ல விரும்பினால் இவை 2 லேபிள்களாக மாறும் எனவே உங்கள் மாற்றுப்பாதை எண்ணிக்கை அதிகரிக்காத வரை நீங்கள் இங்கு சென்று லேபிளிங் செய்யுங்கள் எனவே இரண்டாவது கட்டத்தில் நீங்கள் பல கலங்களை உணர்கிறீர்கள் நீங்கள் இதைச் செய்த மூன்றாவது படி நீங்கள் மற்றொரு மாற்றுப்பாதையை எடுக்க வேண்டும் அதாவது நீங்கள் மேலே நகர்த்தியிருக்கலாம் அல்லது இந்த விஷயத்தில் இடதுபுறமாக நகர்த்தலாம் அல்லது இந்த விஷயத்தில் கீழே நகரலாம் எனவே இது போல இந்த செல்கள் நீங்கள் இங்கே 2 2 என குறிக்கப்படுவீர்கள் சரியான திசையில் வேறு பாதை இல்லாததால் T ஐ அடைய நீங்கள் இன்னொரு மாற்றுப்பாதையை எடுத்துள்ளீர்கள் நீங்கள் மேலே அல்லது இங்கே அல்லது இங்கே 3 ஐ நகர்த்த வேண்டும் ஆனால் இந்த கலத்தில் நீங்கள் 3 ஆக இங்கே நகர்ந்தால் இந்த 2 ஐ நீங்கள் காண்கிறீர்கள் அங்கிருந்து உங்கள் T வலதுபுறமாகவும் கீழாகவும் இருக்கும் இதுபோன்று 3 3 3 3 3 உடன் தொடரலாம் அதாவது இது போன்ற ஒன்றை நீங்கள் பெறுவீர்கள் எனவே இங்கே நீங்கள் பெறும் எண் 3 ஐ மாற்றுங்கள் ஆனால் இங்கே நீங்கள் 3 ஐப் பெறும்போது 3 உடன் தொடரலாம் ஏனெனில் இது இங்கு மேலும் மாற்றுப்பாதை இல்லை எனவே உங்களுக்கு ஒரு பாதை கிடைத்துள்ளது பாதை இதுபோன்றதாக இருக்கும் எனவே நீங்கள் 3 மாற்றுப்பாதைகளை எடுத்துள்ளீர்கள் இங்கே ஒரு மாற்றுப்பாதை இங்கே மற்றொரு மாற்றுப்பாதை மற்றொரு மாற்றுப்பாதை இங்கே எனவே உங்கள் மொத்த பாதை நீளம் S T உங்கள் பாதை நீளத்துடன் மன்ஹாட்டன் தூரம் இரண்டு முறை d சேர்க்கப்பட்டதாக இருக்கும் இது 3 ஆகும் ஆனால் இந்த விஷயத்தில் நான் கூறியது போல் மறுபரிசீலனை செய்வது அற்பமானது அல்ல நீங்கள் பெயரிடப்பட்ட இந்த கலங்களை நீங்கள் ஒருவித தேடலை செய்ய வேண்டும் எனவே நான் அதன் விவரங்களுக்குச் செல்லவில்லை ஆனால் உங்கள் பின்வாங்கல் இங்கே இன்னும் கொஞ்சம் சிக்கலானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் நன்மை என்னவென்றால் நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் பல கலங்களை லேபிளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சரியான திசை நீங்கள் தேவையற்ற முறையில் லேபிள்களை தவறான திசையில் பரப்பவில்லை தேவைப்படும்போது மட்டுமே நீங்கள் விலகிச் செல்கிறீர்கள் நீங்கள் சரியான திசையில் செல்ல முடியாது என்பதை நீங்கள் காணும்போதுதான் பின்னர் நீங்கள் மட்டுமே விலகிச் செல்லுங்கள் செயல்திறனில் ஹாட்லாக் வழிமுறையின் பின்னால் உள்ள அடிப்படைக் கருத்து இதுதான் லீயின் வழிமுறையாகும் ஏனெனில் இது பொதுவாக மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான கலங்களை லேபிளிடுகிறது மற்றும் இயற்கையாகவே வேகமாக இயங்குகிறது ஆனால் சிக்கல் என்னவென்றால் நினைவக சிக்கலானது அல்லது சேமிப்பக சிக்கலானது அதிகம் மாறாது ஏனென்றால் இங்கே நீங்கள் தரவு கட்டமைப்பை 2 பரிமாண வரிசைகளைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இது 2000 x 2000 கட்டமாக இருந்தால் இந்த கலங்களின் ஒவ்வொன்றின் நிலையை சரியாக சேமிக்க 2000 x 2000 வரிசையை பராமரிக்க வேண்டும் எனவே இவை குறிப்பிடப்பட்டுள்ள நன்மைகள் மற்றும் இயங்கும் நேரம் சரியாக பகுப்பாய்வு செய்வது கடினம் ஆனால் N x N கட்டத்திற்கு 2 புள்ளிகளை இணைப்பதற்கான இயங்கும் நேரம் O சதுரத்தை வரிசைப்படுத்த N நேரியல் நேர வழிமுறை இது நிச்சயமாக தடைகள் எங்கு அமைந்துள்ளன என்பதைப் பொறுத்தது அவை S மற்றும் T நிலைகள் மற்றும் பல இப்போது ஆனால் இது சராசரி வழக்கு இப்போது வழிமுறைகள் வரி தேடல் வழிமுறையின் மாற்று வகுப்பிற்கு வருவோம் முதலில் இங்கே அடிப்படை கருத்தை உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன் இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் மேஸ் ரன்னிங் வழிமுறைகளில் நாங்கள் அடிப்படையில் 2 பரிமாண வரிசையின் தளவமைப்பு மேற்பரப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் அங்கு வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளும் கலமாக குறிப்பிடப்படுகின்றன மேலும் நாங்கள் கலத்தை லேபிள் செய்து ஒருவித தேடலை மேற்கொண்டோம் எனவே மூலத்திலிருந்து நாம் இலக்கை சரியாக அடைகிறோம் ஆனால் வரி தேடல் வழிமுறை விஷயத்தில் கருத்து சற்று வித்தியாசமானது நான் இப்பகுதியை 2 பரிமாண வரிசையாக பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை இங்கு இருக்க மொத்த பரப்பளவு மட்டுமே என்னிடம் உள்ளது இங்கே நாம் பல நேர் கோடுகள் பற்றிய தகவல்களைப் பராமரிக்கிறோம் எனவே இங்கே எங்கள் தரவு அமைப்பு வேறுபட்டதாக இருக்கும் நீங்கள் நேர் கோடுகளின் எண்ணிக்கையை பராமரிக்க வேண்டும் நேர் கோட்டை அவற்றின் இறுதி ஆயத்தொகுப்புகளால் குறிக்க முடியும் இரண்டு ஆயத்தொலைவுகள் என்பது நேர் கோடு என்று பொருள் மேலும் 2 நேர் கோடுகள் ஒருவருக்கொருவர் வெட்டுகின்றனவா என்பதை நீங்கள் தேட வேண்டும் வெட்டினால் வெட்டும் புள்ளி என்ன உங்கள் எளிய ஒருங்கிணைப்பு வடிவவியலை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கலாம் இது பள்ளி கணிதம் ஆயத்தொலை வடிவியல் எளிதானது எனவே முக்கிய விவரங்களை நான் விளக்கும் முன் அதன் பின்னால் உள்ள உந்துதலை விளக்க முயற்சிப்போம் யோசனை என்னவென்றால் நான் ஒரு செவ்வக பகுதி வைத்திருக்கிறேன் அதில் நான் புள்ளிகளை வைக்க வேண்டும் எனக்கு இங்கே ஒரு ஆதாரம் இருக்கிறது எனக்கு இங்கே ஒரு இலக்கு உள்ளது முந்தைய விஷயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது ஒரு கட்டத்தில் அருகிலுள்ள செல்களை லேபிளிடும் அலை முனைகளை பரப்புகிறோம் எனவே எண்கள் இறுதியாக Tஐ எட்டும் ஆனால் இங்கே நாம் ஒரு மிக எளிய கருத்தை பயன்படுத்துகிறோம் எந்த தடைகளும் இல்லை என்று கருதுகிறோம் தடைகள் முன்னிலையில் நாம் பின்னர் பார்ப்போம் இதிலிருந்து நான் என்ன செய்கிறேன் இந்த புள்ளி எஸ் நீங்கள் 2 நேர் கோடுகள் ஒரு கிடைமட்ட மற்றும் ஒரு செங்குத்து ஆகியவற்றை கற்பனை செய்து பாருங்கள் இந்த 2 நேர் கோடுகள் S இலிருந்து வருகின்றன அவற்றை S1 மற்றும் S2 என்று அழைக்கவும் இதேபோல் T இலிருந்து நீங்கள் ஒரு கிடைமட்ட மற்றும் செங்குத்து நேர் கோடு T1 மற்றும் T1 என அழைக்கிறீர்கள் இப்போது நாங்கள் இங்கே நன்றாகக் கண்டால் உங்களிடம் LS LS என்பது S இலிருந்து தொடங்கும் வரிகளின் தொகுப்பாகும் இதேபோல் உங்களிடம் LT உள்ளது இது T யிலிருந்து தொடங்கும் வரிகளின் தொகுப்பாகும் இப்போது ஒவ்வொரு கட்டத்திலும் LS தொகுப்பிலிருந்து எந்த வரியும் LTயை வெட்டுகிறதா இல்லையா என்பதை நாங்கள் சரிபார்க்கிறோம் இது குறுக்குவெட்டு அமைக்கப்பட்டதாக நான் சொல்லவில்லை என்று நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இந்த L இருந்து வரும் வரி இது வெட்டுகிறது அதாவது L1 LSஸ்ஸுக்கு சொந்தமானது என்று நீங்கள் சோதிக்கிறீர்களா மன்னிக்கவும் LS LTக்கு சொந்தமான L2 வரியை வெட்டுகிறது எனவே இதை ஒவ்வொரு அடியிலும் சரிபார்க்கிறோம் இந்த இடத்தில் ஒரு குறுக்குவெட்டு நடக்கிறது ஒரு குறுக்குவெட்டு நடக்கிறது போன்ற பல குறுக்குவெட்டுகள் இருக்கலாம் வெட்டும் இடத்தைக் கண்டறிந்ததும் அங்கிருந்து T மற்றும் S வரை நாம் கண்டுபிடிக்க முடியும் T வரை செல்ல சிவப்பு கோடுகளை நாம் கண்டுபிடிக்கலாம் T வரை செல்ல பச்சை கோடுகளை அறியலாம் எனவே உங்களிடம் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் S மற்றும் T இடையே எங்களுக்கு ஏற்கனவே ஒரு பாதை கிடைத்துள்ளது கருத்து மிகவும் எளிது S மற்றும் T இடையே ஒரு பாதையை நாங்கள் பெறுவது இதுதான் நீங்கள் உடனடியாகக் காணக்கூடிய நன்மை எனவே நாங்கள் கலங்களை லேபிளிடுவதில்லை நாங்கள் மிகப் பெரிய சேமிப்பிடத்தைப் பயன்படுத்தவில்லை இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் மட்டுமே நாம் 4 நேர் கோடுகளைக் கண்காணிக்க வேண்டும் அதாவது 4 முதல் 2 8 ஆயத்தொலைவுகள் மேலும் சில எளிய ஆயத்தொலை வடிவியல் இயற்கணிதம் கோடுகள் கடக்கிறதா இல்லையா என்பதைக் கண்டறிய அவை ஒருங்கிணைப்பு என்ன என்பதைக் கடக்கின்றன எனவே எங்களிடம் ஒருங்கிணைப்பு கிடைத்தவுடன் தடைகளின் பாதையை உருவாக்கும் வரி பிரிவுகளை நீங்கள் பெறலாம் நிச்சயமாக உங்கள் தரவு கட்டமைப்பில் உள்ள தடைகள் பற்றிய சில தகவல்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் இவை சில தடைகள் இருக்கும் இடங்கள் எனவே உங்கள் தரவு அமைப்பு நேர் கோடுகளை விட சற்று சிக்கலானதாக இருக்கும் நேர் கோடுகள் மட்டுமல்ல நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கும் சில தடைகளை குறிக்கும் சில செவ்வகங்களையும் குறிக்க வேண்டும் நீங்கள் வேறு ஒரு பாதையை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு தடையின் குறுக்கே ஒரு வரியை இயக்க முடியாது இப்போது இதற்கு வருவோம் எனவே இந்த வரி தேடல் வழிமுறையில் அடிப்படை யோசனை என்னவென்றால் நான் காட்டிய உதாரணம் எனவே இங்கே ஏதாவது ஒன்றைக் கூறுங்கள் எனவே எந்த தடையும் இல்லை என்று கருதினால் S வழியாக ஒரு செங்குத்து கோடு மற்றும் T வழியாக ஒரு கிடைமட்ட கோடு வெட்டும் மற்றும் நேர்மாறாக இருக்கும் எனவே S வழியாக சில கிடைமட்ட கோடும் T வழியாக செங்குத்து கோடுகளும் வெட்டுகின்றன நாங்கள் ஒரு குறுக்குவெட்டைப் பெற்றவுடன் S மற்றும் T இடையே மன்ஹாட்டன் பாதையைப் பெறுவீர்கள் அது குறுகிய பாதையாக இருக்கும் ஆனால் தடைகள் இருக்கும்போது சிக்கலானது அதிகரிக்கிறது மேலும் இதுபோன்ற பல வரிகளை நீங்கள் வரைய வேண்டியிருக்கும் இப்போது இந்த வரி தேடல் வழிமுறைகளில் கவனிக்க வேண்டிய ஒரு புள்ளி அவை மிக வேகமானவை ஆகவே ஏரியா ரூட்டிங் செய்யும் பெரும்பாலான CAD வழிமுறைகள் இந்த வரி தேடல் வழிமுறைகளை நம்பியுள்ளன ஆனால் இந்த வழிமுறைகள் எப்போதும் சிறந்த பாதையை உருவாக்குவதற்கு உத்தரவாதம் அளிக்காது குறுகிய பாதை இரண்டாவதாக அவர்களுக்கு பின்வாங்கல் தேவைப்படலாம் ஏனென்றால் நீங்கள் இறந்த பாதையை அடைந்துவிட்டதால் நீங்கள் நன்றாக ஒரு பாதையை பின்பற்றுகிறீர்கள் நீங்கள் திரும்பிச் சென்று மாற்று பாதையை முயற்சிக்க வேண்டியிருக்கும் இதுபோன்ற காட்சிகள் கூட ஏற்படலாம் நான் சொன்னது போல் ரூட்டிங் பகுதி மற்றும் பாதைகளும் கோடுகளின் தொகுப்பால் குறிக்கப்படுகின்றன ஆனால் மேஸ் ரூட்டிங் வழிமுறைகளைப் போல 2 பரிமாண மேட்ரிக்ஸாக அல்ல எனவே மிகாமி மற்றும் தபூச்சியின் வழிமுறை என நாம் குறிப்பிடும் 2 வெவ்வேறு வழிமுறைகளைப் பார்ப்போம் இந்த வழிமுறையை முன்மொழிகின்ற 2 நபர்கள் இவர்கள் எனவே இங்கே இந்த படிநிலையை விளக்குகிறேன் பின்னர் நான் ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறேன் எனவே இணைக்கப்பட வேண்டிய 2 டெர்மினல்கள் T மற்றும் T ஆகும் எனவே துவக்க படி இதை படி 0 என்று அழைப்போம் 4 கோடுகள் 2 கிடைமட்டமாகவும் 2 மற்றும் செங்குத்து வழியாக S மற்றும் T வழியாகவும் செல்லலாம் ஒரு எடுத்துக்காட்டுடன் படிப்படியாக வேலை செய்வோம் S மற்றும் T வழியாக செல்லும் 4 வரிகளை உருவாக்குங்கள் இது போன்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த எடுத்துக்காட்டைக் காண்க இந்த எடுத்துக்காட்டு மூல புள்ளி இலக்கு புள்ளியையும் ஏற்கனவே இருக்கும் சில தடைகளையும் காட்டுகிறது எனவே படி 0 நாம் 4 வரிகளை உருவாக்குகிறோம் என்று கூறுகிறது எனவே இது போன்ற S வழியாக செல்லும் ஒரு கிடைமட்ட கோட்டையும் இந்த வழியாக செல்லும் செங்குத்து கோட்டையும் உருவாக்குகிறேன் நான் அதை S0 மற்றும் S0 என்று அழைக்கிறேன் இதேபோல் இலக்கிலிருந்து நான் வேறு நிறத்தை கிடைமட்ட கோடு மற்றும் செங்குத்து கோடு பயன்படுத்துகிறேன் அதை மீண்டும் T0 மற்றும் T0 என்று அழைப்போம் இது முதல் படி இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய தடைகள் காரணமாக இந்த கோடுகள் குறுக்கிடவில்லை ஏனெனில் இந்த கோடுகள் நிறுத்தப்படுகின்றன எனவே உங்களுக்கு இன்னும் சில செயல்பாட்டு படிகள் தேவை எனவே அடுத்து என்ன அடுத்த கட்டம் இந்த வரிகளை தடைகள் அல்லது தளவமைப்பின் எல்லையைத் தாக்கும் வரை நீட்டிக்கச் சொல்கிறது S இலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வரி T இலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வரியை வெட்டினால் இணைக்கும் பாதை காணப்படுகிறது எனவே இந்த வரிகளை அவை தடைகளின் எல்லைகளையோ அல்லது தளவமைப்பின் எல்லைகளையோ தாக்கும் வரை நீட்டித்திருப்பதை இங்கே காண்கிறீர்கள் அவை இல்லாதவை அவை வெட்டினால் ஆகவே அவை வெட்டப்பட்டிருந்தால் நான் இங்கே இருப்பேன் எடுத்துக்காட்டாக இலக்கு இங்கே இருந்திருந்தால் இந்த கிடைமட்ட கோடு இங்கே நேரடியாக வெட்டும் எனவே எனக்கு ஒரு பாதை கிடைத்திருக்கும் ஆனால் அது இதுவரை வெட்டவில்லை எனவே இந்த 4 கோடுகள் அவை நிலை 0 இந்த 0 இன் பாதைக் கோடுகளாகக் கருதப்படுகின்றன மற்றும் பின்னொட்டு அளவைக் குறிக்கிறது எனவே இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளவை அவை இந்த எடுத்துக்காட்டில் குறுக்கிடாவிட்டால் நிலை 0 இன் பாதைக் கோடுகளாக அடையாளம் காணப்படுவதால் மேலும் செயலாக்கத்திற்காக தற்காலிகமாக சேமித்து வைக்கும் இந்த 4 நேர் கோடுகளை மேலும் கையாள வேண்டும் எனவே எவ்வாறு கையாளுவது இது உங்கள் படி 'i' மறு செய்கையின் i0 ஐ விட அதிகமாக உள்ளது ஏனெனில் படி 0 நீங்கள் ஏற்கனவே செய்துள்ளீர்கள் யோசனை எளிது பாருங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறீர்கள் ஒரு நேரத்தில் ஒன்று நிலை 'i' 1 இன் பாதைக் கோடுகளைத் தேர்ந்தெடுங்கள் எனவே நீங்கள் இப்போது படி 1 இல் இருக்கிறீர்கள் 'i1 க்கு சமம் எனவே நீங்கள் நிலை 0 இன் பாதைக் கோடுகளை எடுக்கிறீர்கள் அத்தகைய 4 உள்ளன ஒரு நேரத்தில் ஒன்று எனவே பாதையில் அது கட்டம் புள்ளிகள் அனைத்தும் கண்டறியப்படுகின்றன கட்டத்திலிருந்து தொடங்கி இந்த புதிய நிலை 'I' இன் புதிய பாதைக் கோடுகள் உருவாக்கப்படுகின்றன அவை i 1 இன் பாதைக் கோட்டுக்கு செங்குத்தாக உள்ளன இதைச் செய்ய முயற்சிப்போம் எனவே நான் 2 விஷயங்களைச் சொல்கிறேன் பாதை வரிசையில் கட்டம் புள்ளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த கட்டத்திலிருந்து தொடங்கி அவை உருவாக்கப்படும் அசல் பாதைக் கோடுகளுக்கு செங்குத்தாக இருக்கும் புதிய பாதைக் கோடுகளைக் குறிக்கின்றன எனவே ஒரு நேரத்தைப் பார்ப்போம் இதை நாம் சொல்வோம் இந்த கிடைமட்டமானது கட்டத்துடன் எனக்கு ஒரு கட்டம் புள்ளி உள்ளது இங்கே ஒரு கட்டம் புள்ளி சொல்லட்டும் எனவே கட்டம் புள்ளிகள் கற்பனையானவை கட்டம் புள்ளிகள் உண்மையில் உங்களிடம் சேமிக்கப்படவில்லை குறைந்தபட்ச பிரிப்பு என்ன என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த கட்ட புள்ளியை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் எங்களிடம் 4 உள்ளன என்று சொல்லலாம் இதேபோல் இந்த வரியின் இந்த திசையில் இங்கே ஒரு கட்டம் புள்ளி இருக்கலாம் இங்கே சில கட்ட புள்ளிகள் இருக்கலாம் இப்போது இந்த கட்டத்தில் செங்குத்தாக இருக்கும் அடுத்த நிலை பாதை நீளங்கள் மூலம் உங்களை வேறு வண்ணத்தைப் பயன்படுத்த அனுமதிக்கிறேன் நான் இதைப் போன்ற ஒரு பாதை நீளத்தைப் பயன்படுத்துகிறேன் அதை நான் S1 என்று அழைக்கிறேன் எனவே எல்லா கட்ட கட்டங்களிலும் நான் இதைச் செய்கிறேன் நான் பல தடக் கோடுகளை வரைகிறேன் அவற்றில் சில தடைகளைத் தாக்கும் அவற்றில் சில கடக்கும் இதுபோன்று செல்லும் இதேபோல் இந்த திசையில் அவை மற்ற திசையும் அதே காரியத்தைச் செய்யும் இவை அனைத்தும் S 1 S 1 S 1 S 1S 1 மற்றும் S 1 என பெயரிடப்படும் இதேபோல் இந்த திசையில் இது போன்ற பாதை கோடுகள் இருக்கும் அவை அனைத்தும் மீண்டும் S 1 என பெயரிடப்படும் இவை அனைத்தும் S 1 இப்போது நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் நீங்கள் இங்கே செய்ததைப் போலவே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை இங்கேயும் நீங்கள் கட்டம் புள்ளிகளை அடையாளம் கண்டிருப்பீர்கள் மேலும் கிடைமட்ட கோடு செங்குத்து விஷயங்களை வரைந்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் ஏற்கனவே இங்கே ஒரு சிவப்பு மற்றும் பச்சை கோடுகளின் குறுக்குவெட்டு கிடைத்துள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள் ஒன்று T இலிருந்து வருகிறது மற்றொன்று S இலிருந்து வருகிறது இந்த T0 மற்றும் S1 இங்கே வெட்டுகின்றன இப்போது இது போன்ற ஒரு பாதை குறுக்குவெட்டு கிடைத்தவுடன் நீங்கள் ஒரு பாதையை மீண்டும் கண்டுபிடிக்கலாம் இங்கே வரை நீங்கள் இந்த கட்டம் புள்ளி வரை இங்கு செல்லுங்கள் உங்களுக்கு ஒரு பாதை கிடைத்துள்ளது எனவே யோசனை மிகவும் எளிமையானது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நீங்கள் இந்த வழியில் செய்கிறீர்கள் நீங்கள் T இலிருந்து தொடங்கும் சில வரியும் S உடன் தொடங்கும் சில வரியும் வெட்டும் கட்டத்தை அடைவீர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் இதை சரிபார்த்து நீங்கள் தொடர்ந்து செய்கிறீர்கள் அவை ஒன்றிணைந்தவுடன் நீங்கள் ஒரு பாதையைப் பெற்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் பின்னால் கண்டுபிடித்து ஒரு பாதையைக் காணலாம் எனவே இது மிகாமி மற்றும் தபுச்சி வழிமுறையின் பின்னணியில் உள்ள முக்கியமான யோசனை இந்த வழிமுறை சரியாக இருந்தால் ஒரு பாதையை கண்டுபிடிக்க உத்தரவாதம் அளிக்கிறது இப்போது நீங்கள் காட்டிய இந்த எடுத்துக்காட்டு இப்போது இது மிகாமி தபுச்சி வழிமுறையின் முன்னேற்றம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மிகாமி தபூச்சி வழிமுறையில் நான் ஒவ்வொரு கட்ட புள்ளிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நான் இயங்குகிறேன் ஒவ்வொரு கட்ட புள்ளிகளிலும் பல செங்குத்து கோடுகள் எனவே ஹைட்டவரின் வழிமுறை என்னவென்றால் நீங்கள் பல செங்குத்து கோடுகளை இயக்க வேண்டிய அவசியமில்லை வரிகளின் எண்ணிக்கையை வெகுவாகக் குறைக்கலாம் எனவே மிக விரைவாக இந்த படிகளைப் பார்ப்போம் எனவே ஒரு பாதைக் கோட்டுக்கு செங்குத்தாக இருக்கும் அனைத்து வரிப் பிரிவுகளையும் உருவாக்குவதற்குப் பதிலாக கோட்டைத் தடுத்த முந்தைய வரியைத் தடுத்த தடையைத் தாண்டி நீட்டிக்கக்கூடிய வரிகளை மட்டுமே நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே நீங்கள் எஸ்கேப் பாயிண்ட் மற்றும் எஸ்கேப் லைன் எனப்படும் ஒன்றைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறீர்கள் இதை நான் எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறேன் எனவே நீங்கள் தப்பிக்கும் இடம் மற்றும் தப்பிக்கும் வரியைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள் மேலும் நீங்கள் தப்பிக்கும் புள்ளிகளில் மட்டுமே செங்குத்து கோடுகளை வரையலாம் வழிமுறையின் இந்த படிகள் ஒத்தவை முதல் நிலை ஆய்வுகள் பாதையை சந்தித்தால் மூல மற்றும் இலக்கு வழியாக கிடைமட்ட மற்றும் செங்குத்து கோட்டை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் இல்லையெனில் முந்தைய ஆய்வு வரிக்கு செங்குத்தாக ஒரு கோட்டை அனுப்பவும் ஆனால் எல்லா கட்ட புள்ளிகளிலும் தப்பிக்கும் புள்ளிகளில் மட்டும் அல்ல பார்ப்போம் அதே உதாரணத்துடன் கூடிய கருத்து பார்ப்போம் எனவே இந்த உதாரணத்தை இங்கே கருதுகிறோம் மீண்டும் அதே உதாரணம் எனவே முதல் படி மிகாமி மற்றும் தபூச்சி வழிமுறையைப் போலவே உள்ளது நாங்கள் S மற்றும் T வழியாக கிடைமட்ட மற்றும் செங்குத்து கோட்டை இயக்குகிறோம் நான் அதை வண்ணத்தில் காட்டுகிறேன் எனவே லேபிள்கள் S0 ஆக இருக்கும் இது S0 ஆக இருக்கும் இது T0 ஆக இருக்கும் இது T0 ஆக இருக்கும் இப்போது தப்பிக்கும் புள்ளிகளைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் தப்பிக்கும் புள்ளிகளைக் காண்க என்றால் இந்த வரியைப் பார்க்கவும் இந்த வரி இந்த தடையைத் தாக்கும் தப்பிக்கும் இடமாக அடையாளம் காணப்பட்ட தடையின் சற்று முன் ஒரு கட்டம் புள்ளி எனவே இப்போது இங்கே அது அமைக்கிறது இதேபோல் இந்த வரி தடையாக உள்ளது எனவே அதற்கு முன் உங்கள் வரி இதை ஒரு தப்பிக்கும் இடமாக எடுத்துக் கொள்ளலாம் செங்குத்து கோடு எந்த தடையும் ஏற்படாதது போன்றது எனவே நீங்கள் இங்கே கட்டம் புள்ளியை எடுக்கலாம் எனவே இந்த கட்ட புள்ளிகளில் நீங்கள் செங்குத்தாக கோடுகளை இயக்குகிறீர்கள் நீங்கள் இது போன்ற செங்குத்து கோட்டை இயக்குகிறீர்கள் இதை S1 என அழைக்கவும் ஒரு செங்குத்து கோட்டை இங்கே ஒரு செங்குத்து கோட்டை வரையவும் இந்த S1 ஐ அழைக்கவும் இங்கே மற்றொரு செங்குத்து கோட்டை வரையவும் இதை S1 என்றும் அழைக்கவும் இப்போது இந்த செங்குத்து கோடுகளைப் பொறுத்தவரை இது போன்ற தப்பிக்கும் இடத்தை நீங்கள் அடையாளம் காண்கிறீர்கள் இந்த வரியான S 1 ஐ நீங்கள் காண்கிறீர்கள் இது தடையாக இணையாக மிக நெருக்கமாக இயங்குகிறது ஆனால் அது வேறு எங்கும் அதைத் தாக்கவில்லை அது இங்கே அதைத் தாக்குகிறது எனவே இங்கே ஒரு தப்பிக்கும் இடத்தைப் பெறுவீர்கள் மற்றொரு விஷயம் அது தடையின் எல்லையைத் தாண்டிச் செல்லும் இடத்தை நீங்கள் சரிபார்க்கவும் அது இங்கே உள்ளது எனவே அதையும் மீறி இது வரையறுக்கப்பட்ட மற்றொரு தப்பிக்கும் இடமாக இருக்கும் இதேபோல் இந்த வரிக்கு S1 எனவே அது நிச்சயமாக இங்கே தாக்குகிறது அது இங்கே தான் எல்லையை கடக்கிறது எனவே இங்கே ஒரு தப்பிக்கும் இடம் இருக்கும் இதேபோல் இந்த பச்சை வரி S1 க்கு எனவே இங்கே ஒரு தப்பிக்கும் புள்ளி இருக்கும் இது இதைக் கடக்கும் இடத்தில் இருக்கும் இங்கே வரையறுக்கப்பட்ட மற்றொரு தப்பிக்கும் இடம் இதைக் கடக்கும் எனவே இந்த தப்பிக்கும் புள்ளிகளில் நீங்கள் செங்குத்தாக கோடுகளின் மற்றொரு தொகுப்பை வரையறுத்துள்ளீர்கள் எனவே இதற்காக செங்குத்து கோடு இப்படி இருக்கும் இது உங்கள் S2 ஆக இருக்கும் இதில் உங்கள் செங்குத்து கோடு இதுவாக இருக்கும் இது S2 ஆகவும் இருக்கும் எனவே இதில் செங்குத்து கோடு இப்படி இருக்கும் எனவே இந்த செயல்முறை தொடரும் இது T2 ஆக இருக்கும் இங்கே இது பிடிக்கும் எனவே இப்போது S இலிருந்து ஒரு வரியும் T இலிருந்து ஒரு வரியும் வெட்டப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் இப்போது அவை உண்மையில் பல எனவே அத்தகைய ஒரு குறுக்குவெட்டு இங்கே இருக்கிறதா அத்தகைய ஒரு குறுக்குவெட்டு இங்கே உள்ளது அவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் எடுக்கலாம் உதாரணமாக நீங்கள் இதை எடுத்துக் கொண்டால் இந்த குறுக்குவெட்டு உங்கள் பாதை இப்படி இருக்கும் உங்கள் பாதை இதன் வழியாக இருக்கும் எனவே நீங்கள் பார்க்கலாம் எனவே ஹைட்டவரின் வழிமுறையில் நீங்கள் தடைகளின் எல்லைகளுக்கு அருகில் ஓடும் சில பாதைகளை உருவாக்க முடியும் இது மீதமுள்ள பாதையை தேவையின்றி நெரிசலாக்காது ஏனென்றால் நீங்கள் இது போன்ற ஒரு கம்பியை இயக்கினால் மற்ற கம்பிகள் இந்த பகுதியில் வருவதை தேவையற்ற முறையில் தடுக்கலாம் எனவே தடைகளின் எல்லைகளுக்கு இணையாகவும் நெருக்கமாகவும் இயங்கும் சில வரிகளைப் பயன்படுத்தி பாதைகளைக் கண்டறிய முயற்சிக்கிறது எனவே நீங்கள் காணக்கூடிய ஹைட்டவரின் வழிமுறையின் பின்னணியில் உள்ள அடிப்படை யோசனை இதுதான் நீங்கள் கருத்தில் கொள்ளும் பல வரிகள் மிகக் குறைவு பின்னர் மிகாமிடபூச்சி வழிமுறை ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே கணக்கீடு நீங்கள் தப்பிக்கும் புள்ளிகளை அடையாளம் காண வேண்டும் எனவே இதுவும் இல்லை கணக்கீட்டு ரீதியாக சம்பந்தப்படவில்லை செவ்வக தடைகளை சேமிக்க உங்களிடம் தரவு அமைப்பு உள்ளது மற்றும் எளிய ஒருங்கிணைப்பு வடிவவியலைப் பயன்படுத்தி இந்த தப்பிக்கும் புள்ளிகளை நீங்கள் அடையாளம் காணலாம் எனவே கடைசியாக நாம் முன்னர் குறிப்பிட்ட ஸ்டெய்னர் மரங்கள் என்று அழைக்கப்படும் ஒன்றை மிகச் சுருக்கமாகப் பார்க்கிறோம் ஸ்டெய்னர் மரம் என்றால் கிடைமட்ட மற்றும் செங்குத்து பிரிவுகளால் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட புள்ளிகளின் தொகுப்பு இது செவ்வக ஸ்டெய்னர் மரம் என்று அழைக்கப்படுகிறது இங்கே போன்ற முனையங்கள் இருக்கும் இடங்களில் கூட சில வளைவுகள் அனுமதிக்கப்படலாம் இப்போது ஸ்டெய்னர் மரத்தின் நன்மை என்னவென்றால் நாம் உண்மையில் அமைப்பை எவ்வாறு செய்கிறோம் என்பதோடு எளிய புள்ளி முதல் புள்ளி ரூட்டிங் வரை ஒப்பிடுகையில் ஒன்றோடொன்று இணைப்பு நீளம் குறைவாக இருக்கும் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் பொதுவான குறுகிய ஸ்டெய்னர் மரம் ஸ்டெய்னர் குறைந்தபட்ச மர சிக்கல் கண்டறிதல் கணக்கீட்டு ரீதியாக சிக்கலானது எனவே ஸ்டைனர் மரம் அடிப்படை வழிமுறைகள் உள்ளன இதன் விவரங்களுக்கு நாங்கள் இங்கு செல்லவில்லை எனவே மரத்தின் விளிம்புகளின் சில நீளங்களைக் குறைப்பதற்கான இலக்கை இங்கு தீர்க்க முயற்சிக்கிறோம் சரியான பதிப்புகள் உள்ளன ஆனால் நான் சொன்னது போல் இது ஒரு NP கடினமான பிரச்சினை மிகச் சிறிய சிக்கல் நிகழ்வுகளுக்கு மட்டுமே நீங்கள் சரியான தீர்வைப் பெற முடியும் ஆனால் தோராயமான பட்டறிவில் பெரிய சிக்கல்கள் உள்ளன மேலும் நீங்கள் ஒரு எடையுள்ள ஸ்டெய்னர் மரம் என்பது அனைத்து விளிம்புகளுக்கும் சமமான எடையைக் கொடுப்பதற்குப் பதிலாக ஒரு எடையின் அளவுரு W உடன் ஒரு பிரிவின் நீளத்துடன் எடையை பெருக்குகிறீர்கள் இந்த எடை அந்த பகுதியின் நெரிசலைக் குறிக்கிறது எனவே எடை மதிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்று மிகவும் நெரிசலான எங்கள் பிராந்தியத்தின் வழியாக நீங்கள் வலையை இயக்குகிறீர்கள் என்றால் நெரிசலான பகுதிகளைத் தவிர்க்க முயற்சிக்க வேண்டும் தன்னிச்சையான நோக்குநிலையுடன் ஸ்டெய்னர் மரம் இருக்கும் இடத்தில் சில படைப்புகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக மூலைவிட்ட இணைப்புகள் 45 டிகிரி கோண இணைப்புகளும் அனுமதிக்கப்படுகின்றன எனவே சில கட்டம் ரூட்டிங் வழிமுறைகள் உள்ளன அவை ஸ்டெய்னர் மரத்தையும் அடிப்படையாகக் கொண்டவை எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம்